வணக்கம் மாணவர்களே நமது முந்தைய வகுப்பில் வால்யூம் இன்டகிரல் கருத்துகளைப் பார்த்தோம் அந்த வகுப்பிற்கு முன்பு நாம் சர்ஃபேஸ் இன்டகிரல் எடுத்துக்காட்டுகளை செய்து பார்த்தோம் தற்போதைக்கு நாம் வெக்டார் கால்குலஸ் பகுதிக்குச் செல்கிறோம் ஏனென்றால் அதுவும் மிக முக்கியமானது இறுதியில் நான் சில சூத்திரங்கள் உள்ள சென்டர் ஆஃப் கிராவிட்டி அத்தியாயத்தை முழுமையாக முடிக்க முயல்வேன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மற்றும் மொமென்ட் ஆஃப் இனர்ஷியா ஆகியவற்றை கணக்கிட இன்டகிரல் கால்குலஸ் உதவும் ஆனால் இப்போதைக்கு நான் வெக்டார் கால்குலஸ் பகுதியுடன் தொடங்குவேன் இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது கடைசி வகுப்பு வரை நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஸ்கேலார் ஃபங்க்ஷன்களிலிருந்து லிமிட்ஸ் கண்டின்யூட்டி மற்றும் டிஃபரன்ஷியபிலிட்டி இன்டகரேஷன் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் போன்ற விஷயங்களை தொடர்பு படுத்தி நமது கடைசி வகுப்புவரை செய்து கொண்டிருந்தோம் எனவே வெக்டார் கால்குலஸிலும் இந்த விஷயங்கள் உள்ளன நாம் உண்மையிலேயே வெக்டார் ஃபங்க்ஷன் மற்றும் அதனுடைய லிமிட்ஸ் கண்டின்யூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி போன்ற விஷயங்களை எவ்வாறு வரையறுப்பது எனப் பார்ப்போம் இதிலிருந்து தான் நாம் தொடங்கப் போகிறோம் எனவே நான் ஒரு புதிய பக்கத்தைத் தொடங்கி சிறிது ஆழமாக கற்றுக்கொடுக்கப் போகிறேன் இன்றைய தலைப்பு வெக்டார் ஃபங்க்ஷன்கள் எனவே வெக்டார் ஃபங்க்ஷன்கள் என்றால் என்ன எனவே வழக்கமாக ஸ்கேலார் வேரியபிள் அல்லது ஸ்கேலார் ஃபங்க்ஷன் என்பது 𝑦 𝑓 𝑥 என எழுதப்படுகிறது இங்கு x என்பது இன்டிபண்டன்ட் வேரியபிள் மற்றும் y என்பது டிபண்டன்ட் வேரியபிள் சாத்தியமான எடுத்துக்காட்டுகள் அல்லது மற்றும் இதுபோன்ற செயல்பாடுகளையும் நாம் அடிப்படையில் கற்றோம் எனவே அவை ஒரு வேரியபிளின் செயல்பாடு ஆகும் இப்போது நாம் வெக்டார் ஃபங்க்ஷனை எவ்வாறு வரையறுக்கிறோம் எனவே வெக்டார் குவாண்டிட்டி திசைகளையும் மாக்னிட்டியூடயும் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே அது தொடர்பான செயல்பாடுகளை எவ்வாறு வரையறுப்பது எனவே ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனிற்கு முறையான வரையறையை நாம் கொடுக்கலாம் முறையான வரையறை இது போன்றே செல்கிறது எனவே D அனைத்து உண்மையான எண்களின் தொகுப்பின் சப்செட்டாக இருக்கட்டும் D இல் உள்ள ஒவ்வொரு t க்கும் நாம் தொடர்புபடுத்தலாம் அல்லது சில விதிகளின் மூலம் சேர்க்கலாம் எனவே இந்த விதி என்ன நான் வரையறுப்பேன் ஆனால் தற்போதைக்கு சில விதிப்படி ஒரு தனித்துவமான வெக்டார் 𝑓⃗𝑡என எழுதுவோம் பின்னர் இந்த விதி ஸ்கேலார் வேரியபிள் t இ ன் வெக்டார் ஃபங்க்ஷனை சரியாக வரையறுக்கிறது இங்கே f என்பது அடிப்படையில் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி அல்லது வேரியபிள் t க்கான வெக்டார் ஃபங்க்ஷன் எனவே f ஐ அடிப்படையில் ஒரு வெக்டார்ஃபங்க்ஷன் என்று அழைக்கலாம் எனவே ஒன்று சாத்தியம் இதை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி மூன்று திசைகளைக் கொண்டிருக்கிறது எனவே i j மற்றும் k ஐ i j மற்றும் k ஐ அடிப்படையில் நாம் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி அல்லது ஒரு வெக்டார் என எழுத முடியும் எனவே இங்கே இந்த வெக்டார் ஃபங்க்ஷன் 𝑓⃗𝑡 ஐ யூனிட் வெக்டார் i j மற்றும் k ஐப்பொறுத்து நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அல்லது 𝑓⃗𝑡 𝑓1𝑡𝑖̂ 𝑓2𝑡𝑗̂ 𝑓3𝑡𝑘̂ எனஎழுதுகிறோம் இங்குi j k என்பது யூனிட் வெக்டர்கள் எனவே அடிப்படையில் x அச்சு y அச்சு மற்றும் z அச்சுடன் சேர்ந்து அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கின்றன அவை யூனிட் வெக்டர்கள் எனவே இங்கே 𝑓1𝑡என்பது t இன் Function 𝑓2𝑡 என்பது t இன் ஸ்கேலர் பங்க்ஷன் 𝑓3𝑡 என்பது t இன் ஸ்கேலர் பங்க்ஷன் எனவே அவை அனைத்தும் அடிப்படையில் t இன் ஸ்கேலர் பங்க்ஷன் மற்றும் i j மற்றும் k ஆகியவற்றின் உதவியுடன் எழுதும் போது அவை ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனை வெக்டார் பங்க்ஷனை உருவாக்குகின்றன எனவே சாத்தியமான ஒரு எடுத்துக்காட்டு 𝑟⃗ 𝑓⃗𝑡 என்று சொல்லலாம் எனவே நாம் அடிப்படையில் வெக்டார் ஃபங்க்ஷனை 𝑟⃗ என எழுதுகிறோம் மற்றும் இது t இன் செயல்பாடு 𝑟⃗ மற்றும் 𝑟⃗ 𝑓⃗𝑡 2𝑡2𝑖̂ sin 𝑡 𝑗̂ cos 𝑡 𝑘̂ என்று எழுதுகிறோம் எனவே இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு 𝑡 ∈ 12 என்க என்று கூறலாம் எனவே இது நமது வெக்டார் பங்க்ஷன் ஆக இருக்கலாம் நாம் இதைப் போல பல வகையான வெக்டார் பங்க்ஷன்களை வரையறுக்க முடியும் மேலும் அவை i j மற்றும் k ஐப் பயன்படுத்தி அவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதைக் கூறுவது தான் எடுத்துக்காட்டாக வேரியபிள் t என்பது இது போன்ற விஷயங்களுக்கானது சரிதானா எனவே இப்போது நாம் ஸ்கேலர் ஃபீல்ட் மற்றும் வெக்டார் ஃபீல்ட் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன ஸ்கேலர் ஃபீல்ட் மற்றும் வெக்டார் ஃபீல்ட் அவற்றால் நாம் என்ன அர்த்தம் கொள்ளுகிறோம் ஸ்கேலர் ஃபீல்ட் அடிப்படையில் ஒரு பிராந்தியத்தின் R ஒவ்வொரு புள்ளிக்கும் P𝑥 𝑦 𝑧 விண்வெளியில் ஒரு பகுதி R எனச்சொல்வோம் அது ஒரு யுனிக் ஸ்கேலர் 𝑓 𝑃 உடன் ஒத்திருக்கிறது பின்னர் f ஒரு ஸ்கேலர் பாயிண்ட் பங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது R இல் ஒரு ஸ்கேலர் ஃபீல்ட் வரையறுக்கப்படுகிறது எனலாம் எனவே அந்த பிராந்தியத்தில் ஒவ்வொரு புள்ளி P க்கும் ஒரு தனிப்பட்ட அளவிடுதல் யுனிக் ஸ்கேலார் 𝑓 𝑃 ஐ நாம் ஒத்திருக்கமுடியும் எனவே அந்த விஷயத்தில் யுனிக் ஸ்கேலாரானது ஸ்கேலர் பாயிண்ட் பங்க்ஷன் என அழைக்கப்படுகிறது மேலும் ஒரு ஸ்கேலார் பீல்ட் f ஆனது R ன்மேல் வரையறுக்கப்படுகிறது என நாம் கூறலாம் எனவே இதேபோல் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்மிடம் 𝑓𝑥 𝑦 𝑧 எனவே எடுத்துக்காட்டாக நாம் 𝑓𝑥 𝑦 𝑧 𝑥2𝑦3 − 3𝑧2 எனக்கொண்டிருக்கிறோம் எனவே இது ஒரு ஸ்கேலார் பீல்ட் ஐ வரையறுக்கிறது அடுத்து நாம் வெக்டார் ஃபீல்டை ஐ வரையறுக்கிறோம் ஒரு பிராந்தியம் R ன் ஒவ்வொரு புள்ளிக்கும் 𝑃𝑥 𝑦 𝑧 என்றால் விண்வெளியில் ஒரு யுனிக் ஸ்கேலர் 𝑓𝑃 உடன் ஒத்திருந்தால் f ஒரு வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது ஒரு வெக்டார் ஃபீல்டு D ன்மேல் வரையறுக்கப்படுகிறது என்று நாம் சொல்லலாம் எனவே நான் D ன் மேல் வரையறை செய்தேன் எனவே ஒரு வெக்டார் ஃபீல்டை நாம் இவ்வாறாக வரையறுக்கலாம் சாத்தியமான ஒரு உதாரணம் 𝑓𝑡 3𝑡2𝑖̂ − 2𝑡𝑗̂ 𝑒𝑡𝑘̂ என்று சொல்லலாம் எனவே இது கொடுக்கப்பட்ட களத்தில் உண்மையிலேயே ஒரு வெக்டார் ஃபீல்டை வரையறுக்கிறது எனவே நாம் எந்த டொமைனையும் கொண்டிருக்கலாம் பின்னர் இது ஒரு வெக்டார் ஃபீல்டை வரையறுக்கும் எனவே வெக்டார் ஃபீல்டை நாம் இவ்வாறு வரையறுக்கலாம் அடுத்தது நம்மிடம் உள்ளதை இதை ஒத்த பாணியில் எல்லா வகையான வெக்டார் ஃபங்க்ஷன்களையும் வரையறுக்க நமக்குத் தெரியும் எனவே வெக்டார் ஃபங்க்ஷனை வரையறுத்தல் மற்றும் அதன் டொமைன் வரையறுப்பது உண்மையில் மிகவும் சிக்கலான விஷயம் அல்ல எனவே அந்த விஷயங்களை மிக எளிதாக செய்ய முடியும் இப்போது அடுத்த தலைப்பை நாம் அறிந்தபடி உண்மையில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கேலர் வேரியபல் இருந்து வழக்கமாக நமது முதல் ஸ்கேலர் ஃபங்க்ஷனின் லிமிட்டை கற்கிறோம் எனவே இங்கே நாம் அடிப்படையிலேயே ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனின் வரம்பை ஆராய்ந்து பார்க்கபோகிறோம் எனவே அதை எவ்வாறு வரையறுப்பது இதன் மூலம் நாம் என்ன சொல்ல இருக்கிறோம் மற்றும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் செய்யப்போகிறோம் எனவேநாம் ஒரு ஃபங்க்ஷனை அல்ல லிமிட் ஆஃப் வெக்டார் ஃபங்க்ஷன் ஐத்தொடங்குவோம் வழக்கமாக நமக்குத்தெரிந்த பங்க்ஷன் 𝑓⃗𝑡 𝑓1𝑡𝑖̂ 𝑓2𝑡𝑗̂ 𝑓3𝑡𝑘̂ எனவே நாம் இடது புறத்தில் Limit ஐக் கடக்கும்போது இப்படிச்செய்யலாம் நமக்கு லிமிட்𝑓⃗𝑡 இருக்கிறது நானும் இடது புறத்தில் Limit ஐக் கடக்கிறேன் எனவே வலது புறத்திற்கு என்ன நடக்கும்

ஆகியவற்றின் Limitகளை எவ்வாறு வரையறுப்பது எனவே Limit ஐ வரையறுக்கும் யோசனை அடிப்படையில் ஒவ்வொரு கூறுகளிலும் Limit ஐ வரையறுப்பதாகும் ஒவ்வொரு கூறுகளிலும் உள்ள Limit டை நாம் வரையறுக்கிறோம் எனவே இங்கே நாம் Limits ஐ வரையறுத்துகொண்டிருக்கிறோம் இப்போது நான் Limits ஐ வரையறுத்தால் இதுlim 𝑓1𝑡𝑖̂ 𝑓2𝑡𝑗̂ 𝑓3𝑡𝑘̂ போல தோன்ற வேண்டும் எனவே இதுவே வரையறுக்க தேவையான வழி எனவே தனித்தனி components ன் எல்லைகளைக் கடந்து வருகிறோம்

என்று வைத்துக்கொள்வோம் இதுவே நாம் லிமிட்ஸ் ஐ தனித்தனியாகவும் காம்ப்போனன்டுகளை எவ்வாறு சொல்வதென்றும் இவ்வாறு வரையறுக்கிறோம் நாம் ஒரு உதாரணத்தைக் காணலாம் லிமிட்டை கண்டுபிடி 𝑓⃗𝑡 𝑒𝑡𝑖̂ − 𝑒−2𝑡𝑗̂ 𝑒3𝑡𝑘̂ as 𝑡 → 0 என்று சொல்வோம் எனவே தீர்வு இப்படி தொடங்குவது போலிருக்கும் எனவே 𝑡0 உண்மையிலேயே 0 எனவே இப்போது நாம் ஒரு தனி ஃபங்க்ஷனிலுள்ள லிமிட்ஸ்ஐ கடந்து செல்வோம் எனவே சரியா இப்போது நாம் தனி ஃபங்க்ஷன் மேலுள்ள லிமிட்டை கடப்போம் எனவே முதல் ஃபங்க்ஷன் மேல் லிமிட் செய்தால் t ஆனது 0 க்கும் 𝑒0 ஆனது 1க்கும் கடந்து செல்வோம் எனவே மீண்டும் t 0 க்குச் செல்லும்போது 𝑒−2𝑡 1க்குச் செல்லும் எனவே 𝑒−2𝑡 ஆனது t ௦ வுக்குச் செல்லும் போது 1 ஆகும் பின்னர் இங்கேயும் இது 1 ஆக இருக்கும் இதன் விளைவாக இது 𝑖̂ − 𝑗̂ 𝑘̂ ஆகும் இது வெக்டார் வால்யூட் ஃபங்க்ஷனின் லிமிட் ஆக இருக்குமே ஒழிய வெக்டார் ஃபங்க்ஷன் ஆகவோ வெக்டார் வால்யூட் ஆகவோ இல்லாமல் வெக்டார் ஃபங்க்ஷனாக இருக்கும் எனவே இதேபோல் நீங்கள் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை செய்து பார்க்கலாம் நான் அவற்றை மிகவும் நேரடியாக எழுதுகிறேன் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் அவற்றை சொந்தமாக செய்ய முயற்சி செய்யலாம் எடுத்துக்காட்டாக லிமிட் என்னவென்று சொல்வோம் எனவே இறுதியில் பதில் ஆக இருக்கும் எனவே இறுதியில் பதில் ஆக இருக்கும் எனவே அடிப்படையில் j இன் காம்போனன்ட் நமக்கு எந்த ஒரு யூனிட் வெக்டார் ன் component ம் 0 என்றால் நாம் அந்த வெக்டரை எழுதக்கூடாது எனவே அந்த வெக்டரை அடிப்படையில் அது யூனிட் வெக்டார் அல்லது அந்த குறிப்பிட்ட காம்போனன்ட் ஐ தவிர்த்து விட்டு மீதமுள்ள 2 காம்போனன்ட்களுக்கு ஒரு பிளஸ் சிம்பல் என எழுதலாம் விடுபட்ட காம்போனன்ட் ஆஃப் யூனிட் வெக்டார் அடிப்படையில் 0 என்று புரிந்து கொள்ளப்படுகிறது அதனால்தான் நாம் அதை எழுதவில்லை எனவே இங்கே இந்த விஷயத்தில் s ஆக இருக்கும் போது அது ஆகும் இந்த ஆனது 1 ஆகும் எனவே நாம் j th காம்போனன்ட் ஐ எழுதவில்லை நாம் i th k th ஆகியவற்றின் காம்போனன்ட்களை மட்டும் எழுதுகிறோம் வெக்டார் ஃபங்க்ஷன் ஐக்குறிக்க அல்லது வெக்டார் குவண்டிட்டி ஐக் குறிக்க வேறு சில வழிகள் உள்ளன எனவே இதுவரை நாம் 𝑓⃗𝑡 𝑓1𝑡𝑖̂ 𝑓2𝑡𝑗̂ 𝑓3𝑡𝑘̂ என எழுதுகிறோம் எனவே இவற்றிற்கு வேறு பல வழிகள் உள்ளன மேலும் நாம் 𝑓⃗𝑡 𝑓1𝑡 𝑓2𝑡 𝑓3𝑡 எனவும் எழுதலாம் எனவே முப்பரிமாணத்தில் உள்ள ஒரு புள்ளியைப் போல அல்லது நாம் வெறுமனே 𝑓⃗𝑡 𝑓1 𝑓2 𝑓3 என்றும் எழுதலாம் எனவே அடிப்படையில் இவை அனைத்தும் இந்த வெக்டார் ஃபங்க்ஷனை காற்புள்ளிகளில் எழுத சமமான வழிகள் ஆகும் எனவே இது உங்களைப் பொறுத்ததுது மற்றும் பல புத்தகங்களில் நீங்கள் முதல் குறியீட்டைக் காணலாம் நீங்கள் இரண்டாவது குறியீட்டைக் காணலாம் அல்லது மூன்றாவது குறியீட்டையும் காணலாம் வேறு சில குறியீடுகள் இருக்கலாம் மேலும் அவை அடிப்படையில் இங்கு இந்த முதல் வரியை அர்த்தப்படுத்துகின்றன இந்த ஸ்கேலர் ஃபங்க்ஷன் ன்கூறு வாரியாக நீங்கள் கூட்டி இந்த அலகு திசையன்கள் யூனிட்வெக்டர்கள் முறையே i j மற்றும் k ஆல் பெருக்கப்படுகிறது மேலும் நீங்கள் வரிசையை மாற்றக்கூடாது எனவே நீங்கள் 𝑓1𝑡 𝑓2𝑡 𝑓3𝑡 என்று எழுதினால் 𝑓1𝑡 𝑓2𝑡 𝑓3𝑡 அது i இன் கூறு அல்லது i இன் குணகம் 𝑓1 மற்றும் j இன் குணகம் 𝑓2 மற்றும் k இன் குணகம் 𝑓3 எனவே இந்த குறியீட்டின் வரிசையின் பங்கு எவ்வாறு உள்ளது என்று கூற முடியாது ஒரு ஸ்கேலர் வேரியபிள் ன் ஸ்கேலர் ஃபங்க்ஷன் ல் அல்லது ஸ்கேலர் வேரியபிள் இல் லிமிட்ஸ் ஐப் பற்றி நாம் கற்றோம் ஆனால் மேலும் அவற்றின் எப்சிலன் டெல்டா வரையறையைப் பற்றியும் கற்றுக்கொண்டோம் எனவே எப்சிலன் டெல்டா வரையறை என்பது கொஞ்சம் ஸ்கேலர் ஃபங்க்ஷன்ஐப் போன்றது நாம் 𝑓𝑥 → 𝑙 as 𝑥 → 𝑎 பெற்றிருந்தால் இது ஒவ்வொன்றும் 0 க்கும் மேலும் 𝛿 0 என இருக்குமேயானால் |𝑓𝑥 − 𝑙| whenever 0 |𝑥 − 𝑎| 𝛿 என எழுதுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆக இருக்கும்போது ஸ்கேலார் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கான எப்சிலன் டெல்டா வரையறை இதுவாகும் இப்போது ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் ன் விஷயத்தின் அடிப்படையில் இதேபோன்ற எப்சிலன் டெல்டா வரையறையையும் நாம் கொண்டிருக்கலாம் எனவே நான் − 𝛿 க்கு ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனின் லிமிட் ன் வரையறையை எழுத முடியும் எனவே வரையறை இது போன்ற ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் 𝑓⃗𝑡 → 𝐼 when 𝑡 → 𝑎 if for any 0 ஆக இருந்தால் இருப்பினும் தன்னிச்சையாக சிறியது இருப்பினும் சிறியதாக உள்ளதெனில் 𝛿 0 அல்லது பாசிடிவ் நம்பர் 𝛿 ஆக இருக்கும்

இது உண்மையாக இருந்தால் அந்த விஷயத்தில் நாம் வெறுமனே limit 𝑓⃗𝑡 𝐼 என்று எழுதலாம் எனவே இது அடிப்படையில் limit of Functionக்கு நமது எப்சிலன் டெல்டா வரையறை எனவேநாம் எஃப் function க்கு ஒரு வரம்பு உள்ளது என்று நாம் சொன்னால் ஒவ்வொன்றும் positive என்று நான் சொல்வேன் எனவே எந்தவொரு பாசிடிவ் க்கும் இருப்பினும் சிறியது ஒரு பாசிடிவ் எண்ணைக் கொண்டுள்ளது அதாவது |𝑓⃗𝑡 − 𝐼| whenever 0 |𝑡 − 𝑎| 𝛿 நாம் அடிப்படையில் லிமிட் 𝑓⃗𝑡 𝐼 என்று எழுதுகிறோம் எனவே நாம் லிமிட் ஆப் ஃபங்க்ஷன் ஐ இவ்வாறாகத்தான் − 𝛿 ஐக்கொண்டு வரையறுப்போம் இதேபோல் லிமிட் ஆப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் போன்று நமக்கு பல பண்புகள் இருந்தன லிமிட் ஆப் வெக்டார் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்மிடம் பல பண்புகளும் இருக்கும் எனவே நான் சாதாரணமாக அவற்றை ஒரு சிறிய தேற்றத்தில் சுருக்கமாகக் கூற முடியும் 𝑓𝑡 மற்றும் 𝑔 𝑡 ஆகியவை வெக்டார் வேரியபிள் ன் இரண்டு வெக்டார் ஃபங்க்ஷன் களாக இருந்தால் t எனச் சொல்வோம் எனில் பின்வருவனவற்றைக் கொண்டுள்ளன எனவே பின்வருபவை என்ன முதலாவது ஆகவே limit of the sum sum of the limit இப்போது இதேபோல் உங்களிடம் கழித்தல் இருக்குமேயானால் லிமிட் ஆப் தி டிபரன்ஸ் டிபரன்ஸ் ஆப் தி லிமிட் எனவே இதுவும் உண்மை இப்போது நாம் பெருக்கலுக்கு சொல்லலாம் எனவே இரண்டு வெக்டார் ஃபங்க்ஷன் ன் பெருக்கல் ஸ்கேலர் புராடக்ட் ஆக இருக்கலாம் அல்லது ஒரு டாட் புராடக்ட் இருக்கலாம் பின்னர் அது அப்படியே இருக்கும் உங்களிடம் scalar porduct இருந்தால் நம்மிடம் வெக்டார் ஃபங்க்ஷன் களின் பெருக்கல் இல்லை நம்மிடம் ஸ்கேலர் புராடக்ட் உள்ளது இது டாட் புராடக்ட் அல்லது குறுக்குப்பெருக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே உங்களுக்கு இரண்டு வெக்டார் ஃபங்க்ஷன் களின் டாட் புராடக்ட் உள்ளது என்று நீங்கள் கூறினால் என இருக்கும் எனவே இதன் பொருள் லிமிட் ஆப் தி டாட் புராடக்ட் என்பது டாட் புராடக்ட் லிமிட்டுக்கு சமம் இதேபோல கிராஸ் புராடக்ட் என இருக்கும் மூன்றாம் மற்றும் நான்காம் பண்புகளின் அடிப்படையில் என இருக்கும் இங்கே 𝜑 ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அதனால் அதாவது நீங்கள் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷ ஐ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஆல் பெருக்கி நீங்கள் லிமிட்டை எடுத்துக் கொண்டால் அடிப்படையில் இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வெக்டார் ஃபங்க்ஷன் ன் மடங்கிலிருக்கும் எனவே லிமிட்டை எடுத்த பிறகு அதுதான் நமக்குக் கிடைக்கிறது நான்காவது முடிவு எனவே முழுமையான மதிப்பின் வரம்பு லிமிட் ஆப் தி அப்சொல்யூட் வேல்யூ என்பது அப்சொல்யூட் ஆப் தி லிமிட்டுக்கு சமம் எனவே கணக்கீடு செய்த பிறகு நாம் இதை எல்லாம் பெறுவோம் எனவே இவை வெக்டார் ஃபங்க்ஷன் க்கான ரிசல்ட்களாகும் அடிப்படையில் அதற்கான ஆதாரம் எப்சிலன் டெல்டா வரையறையைப் பயன்படுத்தி அதை நாம் நிரூபிக்கலாம் என்பதோடு இது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் Scalar function முடிவுகளின் அடிப்படையில் ஒத்த வாதங்களைப் பின்பற்றுகிறது நான் இந்த ரிசல்ட் களை நிரூபிக்கவில்லை மேலும் அவை பாடத்திட்டத்தின் சூழலில் முக்கியமானவை அல்ல எனவே இந்த ரிசல்ட் களைத் தான் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் ஆர்வமுள்ள வாசகர்களுக்காக நான் பரிந்துரைத்த எந்த வெக்டார் கால்குலஸ் புத்தகத்தையும் நீங்கள் பார்க்க முடியலாம் அங்கே நீங்கள் ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இத்தகைய ரிசல்ட்ஸ் வெக்டார் ஃபங்க்ஷன் களிலும் செல்லுபடியாகத்தக்கதாகும் இப்போது அடுத்த வகுப்பில் நாம் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் ன் தொடர்ச்சியுடன் தொடங்குவோம் மேலும் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் ன் வேறுபாடு என்ற கருத்தையும் அறிமுகப்படுத்துவோம் எனவே நான் இன்று இங்கே நிறுத்துகிறேன் அடுத்த வகுப்பில் உங்களைப் பார்ப்பேன்